உங்களிடம் பெரிய வரிசைகள் இருந்தால் இப்போது பிரச்சனை உதாரணமாக எங்களிடம் 100 வரிசைகளும் 95 ரெசிடியூஸ்களும் இருந்தால் 95 ரெசிடியூஸ்கள் சரி 2 வரிசைகள் 100 ரெசிடியூஸ்களுடன் ஒன்று மற்றொரு 95 ரெசிடியூஸ்கள் மற்றும் சாத்தியமான அனைத்து சீரமைப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் சுமார் 55 மில்லியன் சாத்தியங்களைப் பெறலாம் எனவே சிறந்த சீரமைப்பை எவ்வாறு பெறுவது எனவே மிகவும் வெளிப்படையானது முழுமையான தேடலாகும் ஆனால் அது நிறைய சேர்க்கைகளால் சாத்தியமில்லை எனவே இந்த விஷயத்தில் நாம் ஒரு ஸ்மார்ட் வழிமுறையை உருவாக்க வேண்டும் இந்த சீரமைப்பைப் பெற பல்வேறு வழிகள் எனவே இந்த அம்சங்களில் ஒன்று டைனமிக் நிரலாக்கமாகும் எப்படி இது செயல்படுகிறது இந்த முறையில் இது சிக்கலை ஒரு முறை நியாயமானதாக உடைத்து பகுப்பாய்வு செய்து இறுதியாக ஒன்றிணைந்து இறுதி பதிலைப் பெறுகிறது எடுத்துக்காட்டாக நான் CACGA மற்றும் CGA வரிசையை வழங்கினால் முதலில் நாம் முதல் ஒன்றை முதல் C மற்றும் C ஐ எடுத்துக்கொள்வோம் முதல் ஒன்றை நீங்கள் சீரமைக்க 3 வெவ்வேறு வழிகள் உள்ளன 3 வெவ்வேறு வழிகள் என்ன நீங்கள் C மற்றும் C ஆகியவற்றை ஒன்றாக உருவாக்கலாம் மாணவர் இரண்டாம் இடம் அல்லது நீங்கள் C மற்றும் கேப்பை இங்கே வைக்கலாம் நீங்கள் இங்கே ஒரு கேப்பை வைக்கலாம் மற்றும் C இங்கே நாங்கள் C மற்றும் C ஒன்றாக செய்கிறோம் பின்னர் இது சீரமைக்கப்படுகிறது எனவே இந்த C வெளியே எடுக்கப்பட்டால் இந்த மதிப்பெண் 1 ஐப் பெறுவீர்கள் இது இரண்டாவது ஒன்றில் கேப்பை வைத்து முதல் ஒன்று ஏற்கனவே சீரமைக்கப்பட்டிருந்தால் இது மீதமுள்ள ஒன்று மற்றும் இரண்டாவது அம்சமாகும் எனவே மீதமுள்ளவை CGA மற்றும் இரண்டாவது நாங்கள் எதுவும் செய்யவில்லை எனவே முதல் ஒன்றில் சரியாக கேப்பை வைத்தால் மூன்றாவது விருப்பமாக CGA உள்ளது எனவே எங்களிடம் உள்ளது முதல் வரிசையில் எந்த நியூக்ளியோடைடையும் நாங்கள் பயன்படுத்தவில்லை எனவே இது இரண்டாவதாக இருப்பதால் நீங்கள் C ஐப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே இங்கே GA எனவே நீங்கள் தொடர்ந்து தொடரலாம் பின்னர் சரியான மதிப்பெண் பெறலாம் இறுதியாக நீங்கள் முழு மதிப்பெண்களையும் சேர்க்கலாம் பின்னர் சாத்தியமான சீரமைப்பு என்ன என்பதைக் காணலாம் எனவே இந்த வழக்கில் ஒரு குறிப்பிட்ட வரிசை ஜோடி வரிசைகளுக்கு பல்வேறு வழிகள் உள்ளன உதாரணமாக நீங்கள் ஒரு வரிசையைக் கண்டால் இது 3 6 8 3 6 8 நியூக்ளியோடைடுகள் மற்றும் வரிசை b என்பது நீண்டது இப்போது சீரமைக்க வெவ்வேறு வழிகள் எடுத்துக்காட்டாகநீங்கள் இந்த வழியிலோ அல்லது இந்த வழியிலோ சீரமைத்தால் இங்கே நான் எல்லாவற்றையும் வலது பக்கத்தில் இரண்டாவது ஒன்றாக வைக்கிறேன் இடையில் கேப்களை நான் தருகிறேன் சில கேப் மற்றும் இங்கே ஒரு கேப் எனவே நீங்கள் சீரமைப்பைப் பார்த்தால் முதலில் இது ஒன்று அல்லது இது ஒரு சிறந்த சீரமைப்பு நீங்கள் பார்க்க முடியும் ஏனெனில் இங்கே எல்லாம் வலது பக்கத்தில் உள்ளது அவற்றில் சில சரியாக சீரமைக்கப்படுகின்றன எனவே இது நல்ல சீரமைப்பு என்று நாங்கள் சொல்கிறோம் இரண்டாவதாக அவர்கள் சில நிகழ்வுகளை வைத்திருப்பதைக் கண்டால் அவை எதை சீரமைக்கின்றனவோ அவை இந்த ரெசிடியூஸ்களையும் மற்ற இடங்களையும் வைக்கின்றன எனவே எது நல்ல சீரமைப்பு எனவே நாம் பயன்படுத்த வேண்டியது எது எனவே எடுத்துக்காட்டாக வெவ்வேறு வழிகள் நீங்கள் இங்கே வரிசையை சீரமைக்கும்போது 2 வரிசைகள் இது ஒரு பொருத்தம் ஏனெனில் இவை இரண்டும் நான் முன்பு விவாதித்ததைப் போலவே இருக்கின்றன இது ஒரு பொருத்தமற்றது ஏனெனில் இவை இரண்டும் வித்தியாசமாக இருப்பதால் இங்கே கேப்களை நாங்கள் செருகினோம் ஏனெனில் இது நீக்கப்பட்டது எனவே இங்கே நீக்குதல் கேப் நியூக்ளியோடைட்களை செருகினோம் எனவே செருகும் கேப் இப்போது எவ்வாறு சீரமைப்பது எனவே இங்கே நீங்கள் வரிசையை இங்கே வைக்கிறீர்கள் மற்றும் இங்கே வரிசை b ஐ சீரமைக்க வெவ்வேறு வழிகள் உள்ளன எனவே நீங்கள் இந்த வகை சீரமைப்பு செய்தால் முதலில் C எனவே C மற்றும் C இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் 3 கேப்கள் எனவே இங்கே நீங்கள் இந்த திசையில் சென்றால் மீண்டும் அவை 3 1 2 3 வலது 1 23 ஐ சீரமைக்கின்றன பின்னர் மீண்டும் 2 கேப்களை இங்கே 2 கேப்களாகவும் இறுதியாக அவை மூலையில் அங்கே சீரமைக்கப்படுகின்றன எனவே முதல் ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு வரிசை a இது வரிசைமுறை a எனவே இங்கே இது வரிசை b முதலில் நீங்கள் C மற்றும் C நாங்கள் சீரமைத்தோம் எனவே C மற்றும் C ஆகியவற்றை இங்கே வைக்கிறோம் அவை 3 கேப்களை வைக்கின்றன எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் 1 2 3 என்ற 3 எழுத்துக்களை நகர்த்தினோம் எங்களிடம் 3 முதல் 4 3 எழுத்துக்கள் 1 2 3 உள்ளன எனவே மூலைகள் 1 2 3 உள்ளன இந்த 2 இங்கே உள்ளன எங்களுக்கு 2 கேப்கள் உள்ளன எனவே நாம் 2 கேப்களை செங்குத்தாக கீழே செல்கிறோம் கடைசியாக இங்கே சரி எனவே இப்போது உங்களிடம் இது இருந்தால் இதுதான் பாதை இப்போது நீங்கள் இங்கே வரிசையை வேறு வழியில் சீரமைத்தால் பொருந்தக்கூடிய அல்லது பொருந்தாத மதிப்பெண்ணைப் பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை நாங்கள் சீரமைக்க முயற்சிக்கிறோம் இப்போது கடைசியாக ஒரு கேப் உள்ளது எனவே இங்கே நாங்கள் சீரமைத்த அனைத்தும் பின்னர் இறுதியாக நீங்கள் இங்கே ஒரு கேப்பை இங்கே சரியாக வைக்கிறீர்கள் இது ஒரு கேப் எனவே முதல் ஒன்றுடன் கேப்பை வைத்தால் இப்போது இதுவும் எனவே இது ஒரு கேப் மற்றும் மற்ற அனைத்தும் சீரமைக்கப்பட்டுள்ளன எனவே இது மற்றொரு எடுத்துக்காட்டு நீங்கள் ஒரு கேப்பைக் கண்டால் இங்கே இது சீரமைக்கப்பட்டுள்ளது C மற்றும் G சீரமைக்கப்படுகின்றன எனவே மீண்டும் 2 கேப்கள் மற்றும் இங்கே மீண்டும் 3 சீரமைக்கப்பட்டன பின்னர் 1 கேப் சரியாக மற்றும் 2 சீரமைக்கப்பட்டன மற்றும் 1 கேப் எனவே இப்போது வரிசைகளை சீரமைக்க பல வழிகள் உள்ளன இவை பல்வேறு வழிகளாகும் இப்போது கேள்வி எது எது சிறந்தது என்பதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் நாம் ஒரு மதிப்பெண் செயல்பாட்டை சரியான முறையில் தருகிறோம் இது ஒரு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் ஒரு மதிப்பெண் செயல்பாட்டைக் கொடுத்தால் நாங்கள் 8 மதிப்பெண்ணைக் கொடுப்போம் அது பொருந்தாததாக இருந்தால் 5 மற்றும் கேப் சிம்பளை நாங்கள் தருகிறோம் 3 எடுத்துக்காட்டாக இது பொருத்தமாக இருந்தால் x இன் எடை y 8 க்கு சமம் என்றால் x க்கு y க்கு சமம் என்றால் இது ஒரு சி மற்றும் பின்னர் சி y க்கு சமமாக இல்லை உதாரணமாக ஒன்று C மற்றொன்று T எனவே இந்த மதிப்பெண் 5 ஐ நாம் கொடுக்கக்கூடிய கேப்களின் சிம்பளை 3 கொடுக்கலாம் எடுத்துக்காட்டாக இது ஒரு C மற்றும் கேப் 3 ஐக் கொடுத்தால் இது உண்மையில் ஒரு எடுத்துக்காட்டு கேப் சிம்பள் பொருந்தாத மதிப்பெண்ணை விட அதிக அபராதம் பெற வேண்டும் எனவே C மற்றும் C பொருத்தத்தைப் பார்த்தால் நாங்கள் இதை முதலில் விரும்புகிறோம் எனவே மதிப்பெண் 8 ஆக இருக்கும் இரண்டாவது ஒரு கேப் அறிமுகப்படுத்துகிறோம் எனவே அடுத்தது என்னவாக இருக்கும் 8 3 5 ஏனெனில் 8 இங்கே மற்றும் கேப் 3 5 க்கு சமம் என்பதால் எனவே மீண்டும் ஒரு கேப் அறிமுகப்படுத்துகிறோம் எனவே இந்த எண்ணிக்கை 5 மைனஸ் ஆகும் மாணவர் 3 3 சமமா மாணவர் 2 2 நல்லது எனவே அடுத்து மீண்டும் ஒரு கேப் 1 அதேபோல் இந்த மதிப்பெண் T பிளஸ் T 3 பிளஸ் ஸ்கோர் 1 பிளஸ் 8 ஐ 7 க்கு சமமாக சேர்க்கிறோம் பின்னர் இதனுடன் செல்லுங்கள் இது பொருந்தாத T மற்றும் A எனவே 5 இது இறுதியாக 2 க்கு சமம் 12 க்கு சமமான மதிப்பெண்ணைப் பெறுகிறோம் எனவே இந்த ஒரு சீரமைப்பைப் பொறுத்து நீங்கள் பெறும் பல்வேறு எண்கள் உள்ளன என்பதை நாங்கள் காண விரும்புகிறோம் எனவே எங்களுக்கு வெவ்வேறு வழிகள் அல்லது பாதைகள் கிடைத்தன எனவே வெவ்வேறு பாதைகள் உங்களுக்கு வெவ்வேறு எண்களைக் கொடுக்கும் எனவே வுன்ச் நீடில்மேன் அனைத்தையும் இணைக்க அவர்கள் ஒரு வழிமுறையை நாம் எந்த வழியில் சீரமைக்க வேண்டும் என்பதைத் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சிறந்த வழியைக் கொண்டு வந்தோம் எனவே எடுத்துக்காட்டாக முதல் வரிசை a1 a2 am மற்றும் இரண்டாவது b1 b2 bn எனில் எனவே நீங்கள் சீரமைக்கக்கூடிய பல்வேறு வழிகளை நாங்கள் சீரமைக்க முடியும் எனவே அவை சரியான துவக்கத்தைக் கொடுக்கின்றன மற்றும் அதன் மதிப்பெண் Sij உங்களிடம் ஒரு நியூக்ளியோடைடு இருந்தால் முந்தையவற்றுடன் ஒப்பிடும்போது நீங்கள் சீரமைப்பு செய்ய விரும்பினால் நாங்கள் செருக அல்லது நீக்குவதற்கு கேப்பைக் கொடுக்கலாம் அல்லது இவற்றை ஒப்பிடலாம் 2 நியூக்ளியோடைடுகள் பொருத்தம் மதிப்பெண் அல்லது பொருந்தாத மதிப்பெண்ணைக் கொடுக்கும் எனவே அவர் இந்த மதிப்புகளைப் பயன்படுத்துகிறார் சரி அது செருகல் அல்லது நீக்குதல் சரியானதா அல்லது இது பொருந்தக்கூடிய மதிப்பெண் அல்லது அதிகபட்ச முதல் வழிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது பொருந்தாத மதிப்பெண் a மற்றும் b ஆகியவற்றைப் பொறுத்து நீங்கள் காத்திருக்க வேண்டும் அது ஒரு பொருத்தமாக இருந்தால் நாங்கள் மேட்ச் ஸ்கோரைத் தருகிறோம் அது பொருந்தவில்லை என்றால் நாங்கள் பொருந்தாத மதிப்பெண்ணைக் கொடுக்கிறோம் இல்லையெனில் நாங்கள் கேப் மதிப்பெண்ணைக் கொடுக்கிறோம் நாங்கள் அதிகபட்ச மதிப்புகளைக் கொடுக்கிறோம் ஏனெனில் நீங்கள் ஏன் அதிகபட்ச மதிப்புகளைக் கொடுக்கிறீர்கள் மாணவர் மதிப்பெண் அதிகரிக்க ஏனென்றால் எங்களுக்கு சிறந்த சீரமைப்பு வேண்டும் எனவே நீங்கள் மதிப்பெண்ணை அதிகரிக்க விரும்புகிறீர்கள் எனவே அனைத்து 3 நிபந்தனைகளையும் அவர் 3 விருப்பங்களின் மாக்ஸிமா எடுத்துக் கொண்டார் எனவே இங்கே நாம் இடமிருந்து மதிப்பை எடுத்து இடது அச்சில் ஒரு கேப் அபராதம் சேர்க்கிறோம் அல்லது மேலே இருந்து மதிப்பையும் y அச்சில் கேப் அபராதத்தையும் எடுத்துக்கொள்கிறோம் அல்லது மூலைவிட்டத்தை எடுத்து இது பொருந்துமா அல்லது பொருந்தவில்லையா என்பதின் மதிப்பை எடுத்துக் கொள்கிறோம் எனவே அதை எப்படி செய்வது எனவே முதலில் 3 இன் கேப் சிம்பளை கொடுக்கிறோம் பின்னர் அது ஒரு நாம்முதலில் துவக்குகிறோம் எனவே நாங்கள் 3 ஐக் கொடுக்கிறோம் நீங்கள் முற்றிலும் கேப் பாக இருந்தால் இந்த 24 ஐ இரு வழிகளுக்கும் கொடுக்கிறோம் இப்போது முதல் வழக்கு முதலில் நாம் சீரமைக்க வேண்டும் எனவே எது முதல் எண் எனவே இதற்கான 3 விருப்பங்கள் 3 விருப்பங்கள் என்ன மாணவர் 0 0 மற்றும் ஒன்று நாம் இங்கிருந்து வரலாம் மற்றொன்று இங்கிருந்து அல்லது இடமிருந்து வலமாக வரலாம் இங்கே நாம் கேப்பை அறிமுகப்படுத்துகிறோம் இங்கே நாம் கேப்பை அறிமுகப்படுத்துகிறோம் இங்கே நாம் பொருத்தத்தை அல்லது பொருந்தாத தன்மையை அறிமுகப்படுத்துகிறோம் எனவே விருப்பம் ஒரு S 0 0 சரி இங்கிருந்து a1 b1 மதிப்பு எனவே இங்கே நீங்கள் பார்த்தால் a1 என்றால் என்ன மாணவர் C C அது என்ன b1 மாணவர் C எனவே பொருத்தம் எனவே போட்டி மதிப்பெண் 8 க்கு சமம் எனவே நாம் 0 8 8 ஐ வைக்கிறோம் பின்னர் விருப்பம் 2 நாம் S11 இலிருந்து செல்கிறோம் இது S01 மற்றும் a1 இன் எடை கேப் எனவே இதைச் செய்யுங்கள் 3 உடன் 3 சேர்க்கப்பட்டுள்ளது எனவே மற்றொரு 3 வைக்கவும் எனவே இது 6 மற்றும் விருப்பம் 3 ஆக இருக்கும் அங்கு நாம் 10 மற்றும் முதல் கால கேப் மற்றும் பி 11 உடன் இருக்கும் எனவே இதை நீங்கள் பார்த்தால் இது கேப் 3 எனவே மீண்டும் 3 இது 6 இப்போது இந்த 3 ஐ ஒப்பிடுகிறது 8 ஒன்று 6 ஒன்று 6 ஒன்று 6 இது அதிகபட்சம் மாணவர் 8 எனவே அதிகபட்ச மதிப்பு 8 ஐ இங்கே வைக்கவும் எனவே இங்கே மதிப்பு என்ன இங்கிருந்து எண்கள் 8 எண் என்ன மாணவர் 9 9 மற்றும் இந்த வழி மாணவர் 5 இது 5 எனவே 5 அதிகபட்சம் எனவே நீங்கள் 5 ஐ இங்கே வைத்தீர்கள் எனவே இப்போது அது 5 இங்கே எண் என்ன இவை விருப்பங்கள் மாணவர் 8 8 மாணவர் 5 மற்றும் 9 ஆகவே இது அதிகபட்சம் 5 ஆக இருந்தால் 5 ஐ இங்கே வைக்கிறோம் நன்றாக இருக்கிறது இது விரைவாக 5 2 3 இங்கே 5 3 5 3 2 5 3 2 மற்றும் இங்கே 8 மைனஸ் மாணவர்5 பொருந்தாததால் 5 க்கு 3 சமம் எனவே இது அதிகபட்சம் எனவே நாங்கள் இங்கே 3 ஐ வைக்கிறோம் இறுதியாக மேட்ரிக்ஸ்க்களை நிரப்புகிறோம் எனவே இறுதியாக 14 இன் உகந்த மதிப்பெண்ணைப் பெறுகிறோம் எனவே இப்போது எப்படி திரும்பிச் செல்வது என்பது கேள்விக்குரியது ஏனென்றால் நீங்கள் திரும்பிச் செல்லும் மிக உயர்ந்த மதிப்பிலிருந்து அதிகபட்ச மதிப்பை நாங்கள் பெறுகிறோம் ஏனெனில் 3 சாத்தியக்கூறுகள் 3 திசைகள் உள்ளன மேலும் நீங்கள் திரும்பிச் செல்வது எது சிறந்தது என்பதைப் பாருங்கள் இறுதியாக சீரமைப்பை சரியாகச் செய்யுங்கள் 14 மிக உயர்ந்தது பின்னர் 3 க்குள் திரும்பிச் செல்லுங்கள் இது 6 பின்னர் இந்த 9 மற்றும் ஒரு 6 2 மற்றும் 3 மற்றும் இங்கே நாம் 8 ஐக் காண்கிறோம் எனவே இப்போது இங்கே 1 உள்ளது இங்கே ஒரு கேப்பை அறிமுகப்படுத்துகிறோம் எனவே கேப் இங்கே உள்ளது T மற்றும் T சரியாக சீரமைக்கப்பட்டுள்ளன பின்னர் மற்ற அனைத்தையும் சீரமைத்திருப்பதை நீங்கள் கண்டால் CC TG TG AA மற்றும் AT CC சரியா எனவே நாம் மற்ற எல்லா வரிசைகளையும் சீரமைத்தோம் எனவே நீங்கள் எண்ணை வைத்தீர்கள் இறுதியாக எங்களுக்கு மொத்தம் 14 கிடைக்கிறது இப்போது உங்களிடம் 2 வரிசைகள் இருந்தால் நாங்கள் 2 வரிசைகளைச் சரிபார்க்கிறோம் மேட்ரிக்ஸை நிரப்ப 3 சாத்தியக்கூறுகள் உள்ளன மற்றும் அதிகபட்ச எண்ணிக்கையை எடுத்து மேட்ரிக்ஸை நிரப்பி வழியைக் காண மீண்டும் கண்டுபிடிக்கவும் இறுதியாக இந்த சீரமைப்பை நாம் செய்யலாம் எனவே இங்கே 2 வகையான சீரமைப்பு உள்ளன முந்தைய வகுப்புகளில் நான் விவாதித்தபடி ஒரு சீரமைப்பு குளோபல் சீரமைப்பு ஆகும் எனவே எல்லா ரெசிடியூஸ்களும் சீரமைக்கப்பட்ட அனைத்தையும் இது கருதுகிறது மற்றும் சில வழக்குகள் நாங்கள் சில குறிப்பிட்ட பிராந்தியங்களில் மட்டுமே இருக்கிறோம் எங்களுக்கு லோக்கல்சீரமைப்பு ஏன் தேவை என்பதற்கு இது லோக்கல் சீரமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இங்கே டாட்டா பாக்ஸ் பைண்டிங் புரதம் போன்ற எந்த குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்கும் முக்கியமான சிறிய அம்சங்கள் உள்ளன எனவே பிணைப்புக்கு டாடா பாக்ஸ்முக்கியமானது எனவே சிறிய மறுபடியும் அல்லது சிறிய மையக்கருத்துகளையும் காண விரும்புகிறோம் இந்த லோக்கல் சீரமைப்பிலிருந்து நாம் பெறலாம் எடுத்துக்காட்டாக இது ஒரு வரிசை மற்றும் வரிசை b என்றால் சில சந்தர்ப்பங்களில் எல்லா வரிசைகளையும் ஒன்றாகக் கருதினோம் எனவே குளோபல் சீரமைப்புக்கு இங்கே கேப்களும் கணக்கிடப்படுகின்றன இங்கே நாங்கள் கேப்களைப் புறக்கணிப்பதைக் காணலாம் பின்னர் லோக்கல்சீ ரமைப்புக்கு சரியான பிற பகுதிகளை மட்டுமே காணலாம் மேலும் மற்றொரு சீரமைப்பு செமி குளோபல் சீரமைப்பு எனப்படும் மற்றொரு சீரமைப்பு கேப்களை உள் அல்லது வெளிப்புறத்தைப் பொறுத்து வெவ்வேறு வரிசைகளை எவ்வாறு சீரமைக்க முடியும் என்பதை இது உங்களுக்குத் தெரிவிக்கும் இந்த முனைய கேப்களுக்கு வெளியே உள்ள கேப்களை நீங்கள் கண்டால் பொதுவாக முழுமையடையாத தரவு கையகப்படுத்துதலின் விளைவாகும் இந்த விஷயத்தில் எந்த உயிரியல் முக்கியத்துவமும் இல்லாமல் இருக்கலாம் இந்த கேப்களை நீங்கள் அகற்றலாம் நீங்கள் முனைய கேப்களை அகற்றினால் இடையில் உள்ள வரிசைகளை மட்டுமே நாங்கள் சீரமைக்கிறோம் எனவே இந்த வகை சீரமைப்பு செமி குளோபல் சீரமைப்பு மற்றும் இந்த சீரமைப்பை எவ்வாறு செய்வது என்று நாங்கள் அழைக்கிறோம் எடுத்துக்காட்டாக நமக்கு 2 வரிசைகள் கிடைத்தால் இது வரிசை 1 மற்றும் இது வரிசை 2 ஆகும் நாங்கள் வெவ்வேறு வகையான சீரமைப்புகளை செய்யலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் இந்த வகை சீரமைப்புகளை செய்யலாம் குளோபல் சீரமைப்பு என்பது ஒரு வகையான மோசமான சீரமைப்பு என்று தோன்றுகிறது ஏனெனில் சில கேப்கள் இங்கே உள்ளன மற்றும் சில கேப்கள் மற்றும் ரெசிடியூஸ்கள் சரியாக சீரமைக்கப்படவில்லை வுன்ச் நீடில்மேன் 3 விருப்பங்களை முன்மொழிந்தார் ஆனால் இப்போது விவரங்களைப் பார்த்தால் அது உங்களுக்கு TAT A எனப்படும் பொருந்தக்கூடிய பகுதியை வழங்கும் பின்னர் நாம் இந்த வகை தகவல்களைப் பிரித்தெடுக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் ஸ்மித் மற்றும் வாட்டர்மேன் அவர்கள் மற்றொரு விருப்பத்தை முன்மொழிந்தனர் தற்போது 3 விருப்பங்கள் உள்ளன மாணவர் 3 விருப்பங்கள் என்ன பொருத்தம் அல்லது பொருந்தாத நீக்குதல் செருகல்கள் இந்த 3 நிபந்தனைகளின் அதிகபட்சத்தை எடுத்துக்கொள்கின்றன எனவே அவை நோக்கம் மற்றும் நான்காவது விருப்பம் எனவே 0 இன் மதிப்பு அவர்கள் எதிர்மறை மதிப்புகளைக் கொண்டிருக்க விரும்பவில்லை அது எதிர்மறையாகச் சென்றால் நேர்மறையான மதிப்புகளைக் கொண்டிருக்க வேண்டும் அதை அகற்றவும் ஏனென்றால் நாம் சீரமைப்பில் சேர்க்க வேண்டியதில்லை எனவே அவை நேர்மறை மதிப்புகளை மட்டுமே சீரமைப்பில் சேர்த்தன எனவே இப்போது இந்த 4 விருப்பங்களில் அதிகபட்சம் நிபந்தனை ஒன்று Si S j 1 மூலைவிட்ட வலது குறுக்கு கோடுகள் வழியாக செல்கிறது எனவே a மற்றும் b உடன் பொருத்தம் மற்றும் பொருந்தாதது இரண்டாவதாக கேப் மூன்றாவது கேப் செருகல் மற்றும் நீக்குதல் மற்றும் அவை 0 கொடுக்கும் கடைசி விருப்பமாகும் எனவே உங்களிடம் இதே வரிசை இருந்தால் எதிர்மறை மதிப்புகள் இல்லாததால் ஒரு வரிசையை முதல் துவக்கத்தை தருகிறேன் எனவே 0 ஐ வைக்கவும் இங்கே என்ன வரும் மாணவர் Cமற்றும் C 8 8 சரி இது 8 க்கு சமமாக இருப்பதால் C மற்றும் C இது 8 ஆகும் இது ஒரு பொருத்தம் மற்றும் இங்கே ஒரு கேப் 3 மற்றும் மற்ற கேப் செருகல் 3 ஆகும் எனவே இது விருப்பம் 4 இது 0 ஆகும் எனவே இந்த 4 இல் அதிகபட்சம் 8 ஆகும் எனவே நீங்கள் 8 ஐ வைக்கிறீர்கள் சரி அடுத்தது என்ன இங்கே என்ன வரும் என்று வரும் மாணவர் 5 8 என்பது 13 ஆகும் மாணவர் ஆம் சார் சரி 13 எனவே இப்போது இந்த மேட்ரிக்ஸை இறுதியாக முடித்தோம் எனவே இப்போது அதிகபட்ச மதிப்பெண் 18 எனவே இப்போது இந்த 18 உடன் திரும்பிச் செல்லுங்கள் எனவே இந்த 10 ஐ இங்கே செல்லுங்கள் இந்த 3 இல் இது மீண்டும் 13 ஆகும் எனவே இங்கே இது 5 இது 8 மற்றும் பின்னர் 0 எனவே இது இங்கே நிறுத்தப்படுகிறது எனவே இங்கே செய்யுங்கள் எனவே இது 18 T மற்றும் T போட்டி எனவே இங்கே நாம் இந்த கேப்பைப் பயன்படுத்துகிறோம் எனவே A மற்றும் C மற்றும் C ஆகியவை மற்றொரு கேப்யுடன் பொருந்துகின்றன எனவே A மற்றும் A ஆகியவை பொருந்துகின்றன எனவே இது 18 க்கு சமம் சரி எனவே நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் தருகிறேன் எனவே இங்கே 2 தொடர்கள் இது வரிசை 1 இது 2 ஆகும் மற்றும் சீரமைப்பு செய்வது எப்படி எனவே எளிமைக்காக நான் பொருந்தும் மதிப்பெண்ணை 1 பொருந்தாத மதிப்பெண் 1 க்கு சமமாகவும் கேப் சிம்பல் 1 க்கு சமமாகவும் வைத்தேன் எனவே மதிப்பு என்ன 0 0 ஏனெனில் இதில் 4 நிபந்தனைகளின் அதிகபட்சம் சரியான அதிகபட்சம் 0 சரி உங்களுக்கு எதிர்மறை மதிப்புகள் இல்லை எனவே இது 0 ஆகும் எனவே நீங்கள் இறுதியாக சீரமைப்புகளைச் செய்தால் இந்த எண்களை இங்கு 2 க்கு சமமாகவும் இது 3 க்கு சமமாகவும் இது 4 க்கு சமமாகவும் பெறுகிறோம் எனவே இப்போது இது அதிகபட்ச உரிமை எனவே இப்போது 4 3 2 1 ஐக் கண்டுபிடிப்போம் ஆகவே இறுதியாக நீங்கள் சீரமைப்பைக் கண்டால் இது A மற்றும் A A மற்றும் A மற்றும் A இந்த A மற்றும் இது ஒரு A மற்றும் A சீரமைக்கப்பட்ட மற்றும் T மற்றும் T இந்த T மற்றும் இந்தT சீரமைக்கப்பட்டது மற்றும் இந்த A மற்றும் இந்த A சீரமைக்கப்பட்டது மற்றும் இந்த T மற்றும் இந்த T இந்த 0 க்கு பிறகு சீரமைக்கப்பட்டது எனவே இந்த 2 வரிசைகளுக்கு இடையில் இந்த மையக்கருத்தை நாம் பெறுகிறோம் இது டி ஏ பிணைப்பு புரதங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட மையக்கருத்து எனவே எந்தவொரு குறிப்பிட்ட கருப்பொருள்களையும் நாம் காணலாம் அல்லது ஏதேனும் சீரமைப்புகளில் ஏதேனும் வடிவங்கள் இருந்தால் எனவே இந்த லோக்கல்சீரமைப்புக்கான பயன்பாடுகள் இதுவாகும் எனவே 2 கேள்விகள் உள்ளன எனவே லோக்கல் சீரமைப்பு அல்லது குளோபல் சீரமைப்புடன் ஒன்று மற்றும் வரிசை 2 வரிசைகளை சீரமைக்க இந்த 2 வெவ்வேறு வழிமுறைகளைப் பயன்படுத்தலாம் எனவே இதுவரை நாம் இன்று என்ன விவாதித்தோம் மாணவர் பார்க்க நேரம் 1742 சீரமைப்பிற்கான வழிமுறைகள் சீரமைப்பிற்கான வழிமுறைகள் நீங்கள் 2 வரிசைகளை சரியாகப் பெற்றிருந்தால் எப்படி எனவே வேறு வழி சீரமைப்பது எனவே டைனமிக் புரோகிராமிங் என்றால் என்ன மாணவர் எனவே சீரமைப்பு செயல்முறையை ஒரு சிறிய பகுதிகளாகப் பிரிக்கிறோம் சிறிய பாகங்கள் ஆம் மாணவர் மேலும் சிறிய மற்றும் சிறிய துண்டுகளை நாம் சீரமைப்போம் பின்னர் இறுதியாக ஒன்றிணைந்து முழுமையான சீரமைப்பு உரிமையை உருவாக்குகிறது எனவே இன்று நாம் விவாதித்த 2 வெவ்வேறு வழிமுறைகள் யாவை மாணவர் நீடில்மேன் வுன்ச் வழிமுறை வுன்ச் நீடில்மேன் வழிமுறை மாணவர் ஸ்மித் மற்றும் வாட்டர்மேன் ஸ்மித் மற்றும் வாட்டர்மேன் வழிமுறை வுன்ச் நீடில்மேன் வழிமுறை எந்த வகை சீரமைப்புகளுக்கானது மாணவர் குளோபல் குளோபல் சீரமைப்பு சரியானது வுன்ச் நீடில்மேன் வழிமுறையில் பயன்படுத்தப்படும் நிலை என்ன மாணவர் மாற்று மாற்று அதிகபட்ச மதிப்பெண் இதில் அதிகபட்சம் உள்ளது மாணவர் மாற்று 3 வெவ்வேறு நிலைமைகள் எனவே மாற்று மதிப்பெண் அல்லது லோக்கல் சீரமைப்புகளின் விஷயத்தில் செருகல் அல்லது நீக்குதல் மாணவர் எங்களுக்கு நான்காவது நிபந்தனைகள் உள்ளன நான்காவது நிபந்தனை எனவே நான்காவது நிபந்தனை என்ன மாணவர் 0 மதிப்பு மதிப்பு என்பது 0 உள்ளது எனவே நீங்கள் மதிப்புகளைப் பெறலாம் எனவே இப்போது வரை சில எண்களைப் பயன்படுத்துகிறோம் மேட்ச் ஸ்கோர் அல்லது பொருந்தாத மதிப்பெண் அல்லது கேப்ல் சில எண்களைப் பயன்படுத்துகிறோம் எனவே நாங்கள் விவாதித்த மெட்ரிக்குகள் என்ன மாணவர் PAM மற்றும் BLOSUM PAM அளவீடுகள் மற்றும் BLOSUM மெட்ரிக்குகள் PAM அளவீடுகளின் பண்புகள் என்ன மாணவர் இது பிறழ்வைக் கருதுகிறது சார் இது பிறழ்வுகளை கருதுகிறது எனவே பிறழ்வுகளின் வகையைப் பொறுத்து அல்லது தன்மையை அடிப்படையாகக் கொண்டது அல்லது உண்மையில் இது பிற நிகழ்வுகளின் விகிதத்தைப் பொறுத்து எந்தவொரு உண்மையான நிகழ்வுகளிலும் உண்மையான பிறழ்வு வீதத்தைப் பொறுத்தது எனவே அவை அளவீடுகளைப் பெறுகின்றன எனவே அதற்கேற்ப நீங்கள் BLOSUM அளவீடுகள் அல்லது PAM அளவீடுகளில் கிடைக்கக்கூடிய எண்களைப் பயன்படுத்தி நீங்கள் வெயிட்டேஜைக் கொடுக்கும் பொருத்தம் அல்லது பொருந்தாத தன்மையைக் கொடுக்கலாம் பின்னர் நீங்கள் சாத்தியமான சீரமைப்பைக் கொடுக்கலாம் இது அவர்கள் வழிமுறையைச் செயல்படுத்தும்போது BLAST இல் பயன்படுத்துகிறது எனவே அடுத்த வகுப்பில் காட்சிகளை சீரமைப்பதற்கான மென்பொருளைப் பற்றி விவாதிப்போம் எப்படி BLAST எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றி விவாதிப்போம் இப்போது அவர்கள் 2 வரிசைகளை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்கள் அவை எவ்வாறு வரிசைகளை வரிசைப்படுத்துகின்றன 2 வெவ்வேறு சீரமைப்புகளுக்கு இடையில் மதிப்பெண்ணை எவ்வாறு மதிப்பிடுகின்றன என்பதை அவர்கள் கொடுக்கும் மதிப்பெண் என்ன என்பதை இப்போது நான் உங்களுக்குச் சொல்வேன் எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒரு வரிசை இருந்தால் அது 3 4 வெவ்வேறு காட்சிகளுடன் சீரமைக்கப்பட்டிருந்தால் அதில் ஒன்று அதிக மதிப்பெண் பெறும் அதில் ஒன்று மிகவும் சாத்தியமான சீரமைப்பு உள்ளது எனவே இந்த சீரமைப்பை சரியாக மேம்படுத்த அவர்கள் முயற்சிக்கும் சீரமைப்பு மதிப்பெண்களை அவர்கள் தருகிறார்கள் அடுத்த வகுப்பில் விவாதிப்போம் தங்களது கனிவான கவனத்திற்கு நன்றி